டைனமிக் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளைத் தீர்ப்பதற்கான பல்வேறு வழிகள் ஒர்க் எனர்ஜி மேதோடொலஜி work force methodology வேலை ஆற்றல் முறை என்று அழைக்கப்படுகின்றன வேலை ஆற்றல் முறை செயல்படும் விதம் நியூட்டனின் இரண்டாவது விதியுடன் தொடங்குகிறது இம்பல்ஸ் மொமெண்டம் Impulse momentum உந்துவிசை வேகம் அணுகுமுறை என்று அழைக்கப்படும் சிக்கல்களின் தொகுப்பைப் பார்த்தோம் இம்பல்ஸ் மொமெண்டம் அணுகுமுறையில் நாம் நியூட்டனின் இரண்டாவது விதியை எடுத்து ஆரம்ப நேரத்திலிருந்து இறுதி நேரத்திற்கு ஒரு நேர ஒருங்கிணைப்பைச் செய்கிறோம் நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் இம்பல்ஸ் என்பது காலத்தின் இன்டெக்ரல் போர்ஸ் மொமெண்டம் மின் உண்மையான மாற்றத்திற்கு சமம் எனவே நாங்கள் அதையே செய்யப் போகிறோம் நேரத்திற்குப் பதிலாக இட ஒருங்கிணைப்பைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக என்னிடம் உள்ள இடஞ்சார்ந்த மாறுபாடு எனக்கு தெரியும் நேரத்துடன் சேர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பு மற்றும் டயனாமிக்ஸ் ஆப் பாடி பற்றி அறியப்பட்ட மாறுபாட்டை நான் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது எனவே இது ஒர்க் எனர்ஜி போர்முலேஷன்work energy formulationவேலை ஆற்றல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதன் அடிப்படைக் கொள்கை பின்வருமாறு நியூட்டனின் இரண்டாவது விதியுடன் தொடங்குகிறோம் மேலும் பொது வழக்கு F என்பது ஒரு இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பின் சில செயல்பாடு என்று சொல்லலாம் அந்த சூழ்நிலையில் உடலின் ஆரம்ப இடத்திலிருந்து உடலின் இறுதி இடத்திற்கு இதை ஒருங்கிணைத்து வலது புறத்திலும் அதையே செய்கிறேன்

இப்போது முதலில் வலது பக்கத்தைப் பார்ப்போம் அக்ஸ்லெரேஷன் இது வேறு ஒன்றும் இல்லை சில இந்பிநிடேஸிமல் infinitesimalஎண்ணற்ற தூரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வேலோஸிட்டி velocityதிசைவேகம் மாற்றத்தின் வீதம் இது சரியாக இல்லை ஆனால் அடிப்படை மாற்றத்தைப் புரிந்துகொள்ள இது ஒரு வசதியான வழியாகும் எனவே இங்கிருந்து இதை என எழுதலாம் இங்குள்ள லாஜிக் பின்வருமாறு அடிப்படையில் இருந்தால் என்பது சார்பற்ற ஒருங்கிணைப்பில் ஏற்படும் சில மாற்றங்களின் வேகத்தில் நிகர மாற்றத்தின் வீதம் எனவே இதை ஆக மாற்றினால் நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவெனில் இதில் என்பது ல் வேலோஸிட்டி மற்றும் என்பது ல் வேலோஸிட்டி எனவே இந்த சமன்பாட்டின் வலது புறமானது கைனெடிக் எனர்ஜியின் kinetic energyஇயக்க ஆற்றலின் உண்மையான மாற்றமாகும் இதில் v2 என்பது பாதி மற்றும் v2 என்பது ஸ்கொயர் இடது புறதில் x ஐப் பொறுத்து புள்ளி லிருந்து வரை இடஞ்சார்ந்த போர்ஸ் ன் இன்டெக்ரல் உள்ளது இதைத்தான் செய்யும் வேலை என்று நாம் புரிந்து கொள்ளப் பழகிவிட்டோம் எனவே நியூட்டனின் இரண்டாவது விதி இடஞ்சார்ந்த ஒருங்கிணைப்பில் எழுதப்பட்ட பலவீனமான வடிவத்தில் இரண்டு இடங்களுக்கு இடையில் செய்யப்படும் வேலை அந்த இரண்டு நிலைகளுக்குள் அதன் கைனெடிக் எனர்ஜியின் நிகர மாற்றத்திற்குச் சமமாக இருக்கும் என்று கூறுகிறது எனவே ஒரு உதாரண சிக்கலை எடுத்துக் கொள்வோம் எங்களிடம் ஒரு தொகுதி உள்ளது அதன் எடை 64 நியூட்டன்கள் அது செயல்பாடு அது ஒரு கிராவிடஷனல் பில்ட் ல் gravitational fieldஈர்ப்பு புலம் விழுகிறது ல் அதன் ஆரம்ப வேலோஸிட்டி என்று அறியப்படுகிறது சில இறுதி இடத்தில் இந்த உடலின் சென்டர் ஆப் மாஸ் இந்த இடத்தில் இருக்கும்போது அந்த உடலின் உண்மையான வேலோஸிட்டி ஐ கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் இப்போது கிராவிடஷனல் போர்ஸ் இந்த உடலை இருந்து க்கு அக்ஸ்லெரேட் செய்ய போகிறது நம்மிடம் உள்ள மற்றொரு போர்ஸ் x ஐ விட 128 மடங்கு உள்ளது x இங்கு உடலின் உண்மையான இருப்பிடமாக இருக்கும் எனவே இந்த கட்டத்தில் உடலில் எந்த போர்ஸ் ம் செயல்படாது மற்றும் x அதிகரிக்கும் போது உடல் கீழ்நோக்கி நகரும் போர்ஸ் ன் அளவு அதிகரிக்கிறது மற்றும் அதன் திசை எப்போதும் இந்த உடலின் இயக்கத்தை எதிர்க்கிறது எனவே இது ஒரு சிறிய ஸ்பிரிங் அல்லது குஷன் மீது விழும் உடலின் மிக எளிய மாதிரியாகும் உடல் 1 மீட்டரில் இருக்கும் போது வேலோஸிட்டி ஐ கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் எனவே முதலில் இந்த பிரீ பாடி வரைபடத்தை வரைவோம் 64N அளவு எடை இந்த உடலில் செயல்படுகிறது அதாவது x இடத்தில் இதில் செயல்படும் விசை 128x மற்றும் எதிர்மாறாகவும் உள்ளது இங்கு வேறு எந்த சக்தியும் செயல்படவில்லை எனவே எந்த நேரத்திலும் அல்லது எந்த x இடத்திலும் இந்த உடலில் செயல்படும் மொத்த போர்ஸனது கீழ்நோக்கி நேர்மறையாக கொள்ளப் போகிறேன் இந்த உடலின் எந்த நேரத்திலும் எந்த x இருப்பிடத்திலும் இந்த உடலின் எந்த நிலையிலும் செயல்படும் நெட் போர்ஸ் இதுவாகும் பாடி ன் நிலை மற்றும் செயல்பாடாக மட்டுமே போர்ஸ் யை அறிவார் எனவே இப்போது நான் அதை அறிவேன் நாங்கள் கூறியது என்பது தெரியாதது என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறோம் எனவே மற்றும் இடையே இந்த இன்டெக்ரலை செய்யலாம் எனவே செய்த உண்மையான வேலை அதற்கு சமம் முதலில் அதைக் கணக்கிடுவோம் எனவே இந்த பாடி ல் செய்யப்பட்ட உண்மையான வேலை 0 ஆகும் இதன் அர்த்தம்

நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் இது குறிக்கிறது தெரியவில்லை மேலும் 4 நமக்குத் தெரிந்தது இது தான் எனவே இந்த இடத்தில் உண்மையான வேலோஸிட்டி கு இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த இருப்பிடம் 1 தொடர்பாக நான் இந்த இருப்பிடத்தை 2 என்று அழைக்கிறேன் பாடி இங்கே இருக்கும் போது அது மணிக்கு கீழே இறங்குகிறது அல்லது மேலே செல்கிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள இதை இன்னும் கொஞ்சம் பொதுவான முறையில் செய்வோம் க்கு எண்ணை அமைக்காமல் இதைச் செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு சிம்போலிக் குறியீட்டு பாணியில் செய்யப் போகிறேன் எந்த இடத்திலும் x ஆக இருக்க அனுமதிக்கப் போகிறேன் அதனால் அதை ஒருங்கிணைக்கலாம் எனவே அது எனக்கு அளிக்கிறது அதனால் அதைத்தான் நாங்கள் இப்போது கண்டுபிடித்தோம் எனவே நான் அதை எழுதுவேன் என்று நான் எடுக்கப் போகிறேன் நான் எண்களை சிக்கலாக்கப் போவதில்லை எனவே நான் இங்கே m - ஐ அதோடு மாற்றப் போகிறேன் எனவே எனக்கு தெரிந்தது என்னவென்றால் எனவே நான் x ன் செயல்பாடாக v ஐக் காட்டினால் வலது பக்கம் 0 க்கு செல்லும் போது வலது பக்கம் 1 அல்லது 0 ஆக இருக்கும் போது எனவே முக்கியமாக நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நான் வேலோஸிட்டி ஐ x ன் செயல்பாடாக வரைந்தால் அது எண் 4 இல் மற்றும் எடுக்கும் எனவே ஆரம்பத்தில் வேலோஸிட்டி அதிகரிக்கிறது பின்னர் குறைகிறது எனவே இங்கே வேலோஸிட்டி அதிகபட்சமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் இந்த வலது பக்கம் இருக்கும் போது இந்த வலது பக்கத்தின் வழித்தோன்றல் 0 ஆகும் எனவே அது தோராயமாக இருக்கும் இப்போது இந்த புள்ளியை கடந்தால் அது 0 ஆக மாறி மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறது எனவே அடிப்படையில் இந்த உடலின் போர்ஸ் ஐ கீழ்நோக்கிய திசையில் எதிர்க்கும் போர்ஸ் ஆனது இரண்டு சாத்தியங்களைக் கொண்டுள்ளது எனவே இது சரியாக இல்லை எனவே கீழ்நோக்கி செல்லும் பாதையில் வேலோஸிட்டியானது அடிப்படையில் மேலும் பாதியாக அதிகரித்து பின்னர் 1 ஆக குறைகிறது மேலும் வேறு சில இடங்களில் அது 0 க்கு செல்கிறது அந்த நேரத்தில் வேலோஸிட்டி அடையாளத்தை மாற்றி மீண்டும் மீண்டும் எழத் தொடங்குகிறது எனவே இது போன்ற ஒரு வளைவை நீங்கள் பெறுவீர்கள் அது ஹாரிசொன்ட்டல் ஆக்ஸிஸ் ல்horizontal axisகிடைமட்ட அச்சில் சிம்மெட்ரிக் ஆக இருக்கும் எனவே இந்த கட்டத்தில் அது மீண்டும் ஆக வரும் அதாவது இது கீழ்நோக்கிய திசையில் 4 ஆக இருந்தால் இது அதாவது இது தொகுதி என்பது மேல்நோக்கி நகரும் சில இடங்களில் கீழே சில இடங்களில் 1 மீட்டர் குறியைத் தாண்டி உடல் ஓய்வெடுக்கும் பின்னர் மீண்டும் மேலே எழும்பும் போது அது 1 மீட்டரைக் கடக்கும்போது அதே வேலோஸிட்டி ல் நகரும் பின்னர் அதே அரை மீட்டர் குறியில் அது அதிகபட்ச நெகடிவ் வேலோஸிட்டி ஐ எதிர்மறை வேகம் கொண்டிருக்கும் அதாவது அதிகபட்ச மேல்நோக்கி நகரும் வேலோஸிட்டி மற்றும் பின்னர் வேலோஸிட்டி வரை திரும்பி வந்து வரை மீண்டும் வரை ஆனால் ல் வரும்போது மேல்நோக்கிய திசையில் இருக்கும் இந்த வின் உண்மையான இருப்பிடம் இந்த சமன்பாடுகளின் மூலம் கண்டுபிடிக்கலாம் எனவே இதை 4 ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கும்

இது ஒரு வாய்ப்பு இதை என்று அழைக்கவும் மற்றொரு சாத்தியம் இந்த இரண்டு எண்களைப் பார்த்தால் இது ஐ கடந்தது இது உண்மையில் எதிர்மறை பொருள் எனவே நீங்கள் இதை மீண்டும் வேறு சில புள்ளிகளுக்கு மீள்வது போல் நினைக்கலாம் பின்னர் சுழற்சி மீண்டும் தொடர்கிறது எனவே உடல் ஆரம்பத்தில் இந்த சிறிய வடிவத்தில் கைவிடப்பட்டது அது x இல் அதிகபட்ச வேலோஸிட்டி ஐ அரை மீட்டருக்கு சமமாக அடையும் மீண்டும் 1 மீட்டரில் கீழ்நோக்கி வினாடிக்கு 4 மீட்டர் ஏனெனில் இந்த ஸ்ப்ரிங் அல்லது வடிவம் இருக்கும் நேரம் உடலின் வேலோஸிட்டி ஐ குறைக்கத் தொடங்குகிறது பின்னர் அது முற்றிலும் வேறு புள்ளியை அடைந்ததும் ரெஸ்ட் ல் விடப்படுகிறது இப்போது அது மேல்நோக்கிய திசையில் அக்ஸ்லெரேட் ஆக தொடங்கியதும் வேலோஸிட்டி எதிர்மறையாகிறது எனவே 1 மீட்டரில் இந்த உடலின் வேலோஸிட்டி என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அது கீழ்நோக்கி அல்லது மேல்நோக்கி நகரும் மேலும் நீங்கள் டிரெக்ஷன் ஆப் மோஷன் ஐ ஒர்க் எனர்ஜி அணுகுமுறையிலிருந்து முழுமையாக தீர்க்க முடியாது எனவே ஒர்க் எனர்ஜி அணுகுமுறையைப் பயன்படுத்தி சிக்கல்களைத் தீர்க்க நீங்கள் தேர்வுசெய்தால் டிரெக்ஷன் ஆப் மோஷன் ல் உங்களுக்கு இன்னும் சில தெளிவின்மை உள்ளது என்று பொருள் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட வழக்கில் பீல்ட் போர்ஸ் field forceவிசை புலம் 128x ஆல் வழங்கப்படுகிறது இது ஒரு கண்சேர்வ் பீல்ட் போர்ஸ் பாதுகாப்பு சக்தி புலம் நீங்கள் பார்ப்பது போல இந்த உடல் இந்த வகையான பிரியோடிக் மோஷன் periodic motionகால இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்துகிறது எனவே அது மீண்டும் உயர்ந்த புள்ளியாக அடையும் மேலும் அது மீண்டும் க்ராவிட்டி gravity ஈர்ப்பு விசை காரணமாக குறையத் தொடங்குகிறது கீழ்நோக்கிய அர்த்தத்தில் க்ராவிட்டி ன் காரணமாக வேலோஸிட்டி ஐ டிக்லெரேட் அல்லது அக்ஸ்லெரேட் செய்கிறது மற்றும் இயக்கம் மீண்டும் நிகழ்கிறது எனவே x இன் செயல்பாடாக உடலில் செயல்படும் போர்ஸ் க்கு ஒர்க் எனர்ஜி போர்முலேஷன் தேவைப்படுகிறது இதை நேர ஒருங்கிணைப்புக்கு மாற்றி இம்பலஸ் மொமெண்ட்டும் ஐ பயன்படுத்துவது சாத்தியமில்லை அல்லது மிகவும் கடினமாக இருக்கும் அடுத்த விரிவுரையின் முடிவில் நேரம் இருந்தால் எந்த நிபந்தனையின் கீழ் சாத்தியம் என்பது பற்றி பேசுவேன் ஆனால் இப்போதைக்கு டிரெக்ஷன் ஆப் மோஷன்களின் சில தெளிவின்மைகளை விட்டுவிட்டு உடலின் கினெடிக் எனர்ஜி ன் ஒட்டுமொத்த மாற்றத்தைப் புரிந்துகொள்வதற்கு இது மிகவும் பயனுள்ள வழியாகும் இது எல்லா வகையான பிரச்சனைகளிலும் இருக்கும் இந்த விவாதத்தை அடுத்த உதாரண சிக்கலில் தொடர்வோம்